மாணவர்களுக்கு வணக்கம் முந்தைய வகுப்பில் நிலை மேற்பரப்புகள் மற்றும் திசை வகைகெழுக்களை அடிப்படையாக கொண்டு சில எடுத்துக்காட்டுகளை தீர்த்தோம் எனவே நிலை மேற்பரப்புகளில் சில எடுத்துக்காட்டுகளை முடிந்தவரை முடிக்க முயற்சி செய்வோம் அதில் செங்கோடு மற்றும் தொடுகோட்டு தளங்கள் போன்றவற்றை கண்டுபிடிப்போம் எனவே 1 அல்லது 2 எடுத்துக்காட்டுகளிலிருந்து உங்களுக்கு செய்து காட்டுகிறேன் மற்றும் மீதி கணக்கை இதேபோல் தீர்க்க வேண்டியது தான் குறிப்புகளில் நான் குறிப்பிட்ட சில புத்தகங்களை நீங்கள் பாருங்கள் நான் சில எடுத்துக்காட்டுகளை தீர்க்கிறேன் உங்களுடைய ஒப்படைப்பு பக்கத்தில் சில கணக்குகளை சேர்க்க முயற்சி செய்கிறேன் நீங்கள் அதை மாதிரியாக எடுத்து செய்து பார்க்கலாம் மற்றும் சில எடுத்துக்காட்டுகள் திசை வகைகெழுவில் நாம் தீர்க்கலாம் எனவே இன்று உங்களுக்கு திசை வகைகெழுவின் கருத்துக்களை தெளிவாக்குவதற்காக மேலும் 1 எடுத்துக்காட்டை தீர்க்கப் போகிறேன் மற்றும் நாம் அடுத்த தலைப்புக்குள் நுழைவோம் அதாவது பயன்படுத்தப்பட்ட கணிதம் அல்லது இயக்கவியலில் வெக்டார் நுண் கணிதத்தின் பயன்பாடுகள் குறித்து பார்ப்போம் இந்த கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு இது ஒரு சுவாரசியமான பகுதியாக இருக்கப்போகிறது திசை வகைகெழுவின் அத்தியாயத்தில் இருந்து கடைசியாக பார்த்த எடுத்துகாட்டிலிருந்து தொடங்குவோம் 222 என்ற புள்ளியில் î ĵ k̂ என்ற திசையில் φxyz xyz 4 என்ற சார்பின் திசை வகைக்கெழுவை காண்க முதலில் நமக்கு தெரியும் கொடுக்கப்பட்ட திசையிலி சார்பானது φxyz அல்லது fxyz ஆகும் எனவே முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ∇⃗ φ அல்லது ∇⃗ f ஆகும் கொடுக்கப்பட்ட சார்பு φxyz என்பது என்னவெனில் ∇⃗ φ ∂φ∂x î ∂φ∂y ĵ ∂φ∂z k̂ yzî xzĵ xyk̂ ஆகும் எனில் ∇⃗φP222 4î 4j ̂ 4k̂ 4î j ̂ k̂ ஆகும் கொடுக்கப்பட்ட திசையின் வெக்டார் அல்லது கொடுக்கப்பட்ட வெக்டார் அல்லது நான் எப்பொழுதும் திசையின் வெக்டாரையே தேர்ந்தெடுப்பேன் ஏனெனில் நாம் திசை வகைக்கெழுவை இந்த வெக்டாரின் திசையில் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கொடுக்கப்பட்ட a⃗ வெக்டார் என்பது நம்மிடம் எதில் உள்ளவற்றுக்கு சமமாக உள்ளது நம்மிடம் உள்ளது i ̂ ĵ k̂ ஆகும்

தேவையான திசை வகைக்கெழு அல்லது DD DφP ∇⃗⃗ φP

3 4√3 ஆகும் இந்த கணக்கில் தேவையான திசை வகைக்கெழு என்பது கொடுக்கப்பட்டi ̂ j ̂ k̂ என்ற வெக்டார்ரின் திசையில் φ என்ற திசையிலி சார்பு ஆகும் நாம் பழைய முறையை பின்பற்றுவோம் எந்த முறை என்றால் φ என்ற சார்பின் வழியாக கண்டுபிடிக்கக்கூடிய திசை வகைக்கெழுவை கணக்கிட வேண்டும் இதோடு நான் திசை வகைக்கெழுவிற்கான எடுத்துக்காட்டுகளை நிறுத்திக் கொள்கிறேன் ஏனெனில் நான் போதுமான அளவிற்கு எடுத்துக்காட்டுகளை எடுத்து முடித்து விட்டேன் இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பிற்குள் நுழைவோம் சில பயன்பாடுகளை பார்ப்போம் வெக்டார் நுண் கணிதத்தின் பயன்பாடுகள் இயக்கவியலில் எந்த வழியில் பயன்படுகிறது மற்றும் வகை வடிவியலில் எவ்வாறு தொடக்கமாக உள்ளது என காண்போம் இப்பொழுது நாம் தொடுகோடு செங்கோடு மற்றும் இரட்டை செங்கோடு ஆகியவற்றின் கருத்துக்களை கற்போம் மிக அற்புதமான சூத்திரம் ஒன்று இங்கு உள்ளது அது செரட் பிரனட் சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இது எதைக் காட்டுகிறது என்றால் வெக்டார் நுண்கணிதம் எப்படி செங்கோடு தொடுகோடு மற்றும் இரட்டை செங்கோடு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இணைகிறது என காட்டுகிறது அடுத்த தலைப்பிற்குள் நுழைந்து விடுவோம் மற்றும் இன்று நாம் சில எளிமையான வடிவியலின் கருத்துக்கள் மற்றும் அந்த தொடுகோடு செங்கோடு மற்றும் இரட்டை செங்கோடு கருத்துக்களுக்குள் நுழைவோம் இன்று நாம் அடிப்படையாக உள்ள தொடுகோடு செங்கோடு இரட்டை செங்கோடு செரட் பிரனட் சூத்திரம் ஆகியவற்றிலிருந்து ஆரம்பிப்போம் எனவே இன்று இதிலிருந்து தொடங்குவோம் தொடுகோடு செங்கோடு மற்றும் இரட்டை செங்கோடு ஆகியவற்றை தொடங்குவதற்கு முன் சில அடிப்படை வரையறைகளை பார்ப்போம் வளைவின் அளவுரு குறியீடுகளை பற்றி ஒரு யோசனையை காண்போம் மேலும் மேற்பரப்பில் வளைவை எப்படி விவரிப்பது என்று பார்ப்போம் மற்றும் மெதுவாக இந்தக் கருத்துக்களுக்குள் நுழைவோம் வெளிப்பரப்பில் வளைவு என்பது என்ன என்று பார்ப்போம் வெளிப்பரப்பில் வளைவு என்ன என்பதற்கு ஒரு சரியான வரையறை இப்படி செல்கிறது ஒரு வளைவு என்பது அடிப்படையில் மதிப்பீடு ஆகும் அதனுடைய ஒருங்கிணைந்த புள்ளிகள் என்பது சார்பின் ஒரு வழி மாறிகள் ஆகும் x x y y மற்றும் z z என்பது வெளிப்பரப்பில் வளைவின் சமன்பாட்டை குறிக்கிறது மற்றும் t என்ற மாறிலியின் அளவுரு என்று அழைக்கப்படுகிறது t ன் ஒவ்வொரு மதிப்பும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்கி விடுகின்றன எனவே t க்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை கிடைக்கிறது அதாவது a ≤ t ≤ b என்று கூறலாம் ab ∈ R t ன் ஒவ்வொரு மதிப்பும் வளைவின் Pxyz என்ற நிலையான புள்ளிக்கு செல்கிறது எடுத்துக்காட்டாக நம்முடைய வளைவு 2D பரப்பில் உள்ளது என எடுத்துக் கொள்வோம் இங்கே நாம் 3D பரப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நான் விவரிப்பதற்காக இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்கிறேன் எனவே C என்ற வளைவு ஒரு வட்டம் என எடுத்துக்கொள்வோம் எனவே பரப்பில் இந்த வளைவை இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி எழுதலாம் என பார்க்கலாம் x x என எழுதுகிறேன் x என்பதை cost என கருதுவோம் மற்றும் y y sint மற்றும் 0 ≤ t ≤ 2π என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் t 0 என நான் தேர்ந்தெடுத்தால் எனில் நமக்கு x cos0 y sin0 என கிடைக்கும் எனவே 10 ஆகும் 10 என்ற இந்த புள்ளி வட்டத்தின் மீது அமைந்துள்ளது t π2 என எடுத்துக் கொள்கிறேன் இதில் x cos π2 0 y sin π2 1 இதிலும் 10 கிடைக்கிறது 10 என்ற புள்ளி வட்டத்தின் மீது அமைந்துள்ளது மற்றும் பல அதாவது t ன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் நமக்கு P என்ற ஒரே புள்ளியே கிடைக்கிறது ஒரே புள்ளி அல்ல ஆனால் ஒவ்வொரு t ன் மதிப்பிற்கும் வளைவின் மீது P என்ற புள்ளி கிடைக்கிறது ஏனெனில் t 2π என்ற மதிப்பிற்கும் அதே புள்ளி கிடைக்கிறது t 2π மற்றும் t 0 ஆகியவற்றுக்கு நமக்கு அதே புள்ளி கிடைக்கிறது எனவே t ன் ஒவ்வொரு மதிப்பிற்கும் ஒவ்வொரு திட்டவட்டமான புள்ளி உள்ளது எனவே வளைவில் நமக்கு ஒரு புள்ளி உண்டு மேலும் வளைவின் மீது உள்ள அந்த புள்ளியானது t என்ற அளவுருவில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை தருகிறது t க்கு ஒரு எல்லை உள்ளது மற்றும் ஒவ்வொரு t ன் மதிப்பும் கொடுக்கப்பட்ட வளைவில் ஒரு புள்ளியை கொடுக்கும் மற்றும் அந்த வளைவானது பரப்பின் வளைவு என்றழைக்கப்படுகிறது x2 y2 z2 1 என்பது கோளத்தின் சமன்பாடு ஆகும் இது மாறக்கூடியது ஆகும் அதாவது cost sint மற்றும் cost என மாறும் எனவே cost cost cost sint மற்றும் அதே தொடரும் எனவே இங்கே நாம் 2 வேறுபாடான மாறிலிகளை உபயோகப்படுத்த வேண்டும் எனவே இந்த கணக்கில் இது cost மற்றும் வேறு சில மாறிலிகளாக மாறும் இது கோளத்தில் cost sint மற்றும் cost cost என மாறும் இப்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும் இதை எப்படி வகைப்படுத்துவது என்று x cost sint மற்றும் y cost cost மற்றும் z sint ஆகும் இதில் cos2t என்பது ஒன்றாகும் மறுபடியும் நாம் கோளத்திற்கான சூத்திரத்தை கொடுக்கவேண்டும் இது பரப்பின் வளைவை விவரிப்பதற்கான ஒரு வழியாகும் கொடுக்கப்பட்ட வளைவு ஒரு கோளம் மற்றும் கோளத்தின் அளவுருவாக இருக்க வேண்டும் இது கோளத்தின் அளவுரு குறியீடு என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு கோளம் கொடுக்கப்பட்டால் ஒருவிதமாகவும் வட்டம் கொடுக்கப்பட்டால் ஒருவிதமாகவும் செய்ய வேண்டும் நமக்கு இப்பொழுது தேவை பரப்பின் வளைவு என்பது வட்டமாகும் இதை 3D ல் கூறினால் x costy sint z 0 என எழுதலாம் நாம் இங்கே 2D ல் வட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை 3D ல் குறிப்பிடும்போது z ன் கூறு 0 என எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே z 0 மற்றும் x costy sint என எழுதலாம் மற்றும் இதுவே உங்களுடைய பரப்பின் வளைவு ஆகும் இதில் z ன் கூறு 0 ஆகும் இப்படித்தான் பரப்பின் வளைவை எழுதவேண்டும் இப்பொழுது நம்மிடம் பரப்பின் வளைவு உள்ளது இதை நம்மால் எழுத முடியும் இதை ஒரு அருமையான வாக்கியமாக எழுதலாம் வெக்டார்களின் மொழியில் வளைவை r⃗ f ⃗ என்ற சமன்பாடாக எழுதலாம் எனவே பரப்பின் வளைவு சமன்பாட்டை r⃗ f ⃗ என எழுதலாம் வட்டத்தை எடுத்துக் கொள்வோம் எடுத்துக்காட்டாக r⃗ f ⃗ என எழுதுகிறேன் மற்றும் f ல் 3 கூறுகள் உள்ளன என எடுத்துக் கொள்வோம் f f1i f2j f3k̂ cost i sintj 0k̂ costi sintj என எழுதலாம் இந்தச் சார்பு t ல் உள்ளது எனவேதான் f ⃗ என எழுதுகிறோம் எனவே f ⃗ என்பது ஒரு திசையிலி மாறிலியில் வெக்டாரின் சார்பு ஆகும் நம்முடைய வட்டத்தையும் r⃗f⃗ என எழுதலாம் எனவே வெக்டாரின் மொழியில் வளைவை குறிப்பதற்கான சமன்பாடு r⃗f ⃗ ஆகும் இதில் r⃗ OP ⃗ ஆகும் ஒரு வரைபடத்தை வரைவோம் நான் வரைபடத்தை வரைந்தால் என்னால் எளிதாக எழுத முடியும் இதுவே என்னுடைய X அச்சு Y அச்சு மற்றும் Z அச்சு என்பது ஆதி புள்ளி ஆகும் இதுவே என்னுடைய வளைவு f ஆகும் இதுவே என்னுடைய f என்ற வளைவு ஆகும் Pxyz என்பது புள்ளியாகும் Q என்பது Qx δx y δyz δz என்ற புள்ளியாகும் இது அடுத்த வெக்டார் ஆகும் எனவே இதுதான் என்னுடைய OQ⃗ OP வெக்டார் ஆகும் இதுவே நம்முடைய P விலிருந்து Q வரை உள்ள வெக்டார் ஆகும் இதுவே r⃗ ஆகும் மற்றும் r ⃗ δr⃗ ஆகும் இப்பொழுது 3 நிலையான திசைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் இதை நான் அழகாக எடுத்துக் கூறுகிறேன் எனவே î ĵ மற்றும் k̂ என்பது 3 நிலையான திசைகள் ஆகும் அவை மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளது அதாவது î என்பது ĵ விற்கு செங்குத்தாக உள்ளது ĵ என்பது k̂ விற்கு செங்குத்தாக உள்ளது k̂ என்பது î விற்கு செங்குத்தாக உள்ளது ஆகும் எனவே அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளது இதை நம்மால் ஒரு சமன்பாடாக எழுத முடியும் இதுவே நம்முடைய சமன்பாடு என்று கூறலாம்

மேலும் இது x xy y and z z என்ற 3 திசையிலி சமன்பாடுகளுக்கு சமமாக உள்ளது இதுவே பரப்பின் வளைவுக்கான திசையிலி சமன்பாடு ஆகும் இப்பொழுது பரப்பின் வளைவில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு வெக்டார் துணையாக உள்ளது P என்பது வளைவின் மீது உள்ள ஏதாவது ஒரு புள்ளி என எடுத்துக் கொள்வோம் இது ஆதியிலிருந்து உள்ளது OP வெக்டாருக்கு துணையாக எடுத்துக்கொள்வோம் இது r⃗ கொடுக்கிறது r⃗ என்பது வளைவின் மீது உள்ள P என்ற புள்ளியின் நிலை வெக்டார் ஆகும் மேலும் r⃗ î ĵ̂ k̂ ஆகியவற்றின் உதவியை கொண்டு r⃗ xî yĵ zk̂ என எழுதலாம் ஆனால் x y மற்றும் z என்பது t ன் சார்புகள் ஆகும் எனவே r⃗ xî yĵ zk̂ எழுதலாம் மற்றும் இதுவே வளைவை வெக்டாரின் வழியாக செல்லக் கூடியதாகும் இந்த வளைவே பரப்பின் வளைவாகும் r⃗ f⃗ என உபயோகிக்கலாம் f⃗ ன் 3 கூறுகள் என்பது xy z ஆகும் நாம் திசையிலி குறியீட்டை மாற்றுவதென்பது வெக்டார் வடிவில் திசையிலி குறியீட்டை மாற்று வழியில் எழுதுவதாகவும் x xy y மற்றும் z z என்று எழுதுவதற்கு பதிலாக r⃗ xî yĵ zk̂ என எழுதலாம் மேலும் வெக்டார் குறியீடான r⃗ என்பது திசையிலி சமன்பாட்டுக்கு சமமாக உள்ளது எனவே திசையிலி சமன்பாடு மற்றும் வெக்டார் சமன்பாடு ஆகிய இரண்டும் ஒன்றுதான் இதுதான் பரப்பின் வளைவை எழுதுவதற்கான மாற்று வழியாகும் இதை அடிப்படையாக வைத்து நாம் இப்பொழுது சில கருத்துக்களை அறிமுகப்படுத்தலாம் நம்மிடம் திசையிலி சமன்பாடு ஆன x xy y மற்றும் z z இருந்தால் அது பரப்பின் வளைவில் இருக்கும் அப்பொழுதுதான் நாம் தொடுக்கோட்டை பற்றியோ செங்கோட்டை பற்றியோ கூறலாம் இதைப்போலவே வெக்டார் குறியீட்டை இந்த வழியாக எழுதலாம் அதாவது வெக்டார் குறியீட்டை xî yĵ zk̂ என்று எழுதலாம் தொடுகோட்டை பற்றியும் செங்கோட்டை பற்றியும் நம்மால் இன்னும் கூறமுடியும் இதைப்போலவே இன்னும் சில குறிப்புகள் உள்ளன அவை என்னென்ன என்று பார்க்கலாம் இது முற்றிலும் மாறுபாடானது அல்ல ஒரே மாதிரிதான் வெக்டாரின் வழியாக விவரிப்பது மட்டுமே சிறிது மாறுபாடானது ஆனால் வளைவின் சமன்பாட்டை திசையிலி வடிவத்தில் எழுதுவதைவிட வெக்டார் வடிவத்தில் எழுதுவது மிக வசதியானது ஆகும் மேலும் இதன் நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம் மேலும் இப்பொழுது நம்மால் தொடுகோடு மற்றும் செங்கோட்டை விவரிக்க முடியும் எனவே தொடுகோட்டின் வரையறையில் இருந்து ஆரம்பிப்போம் கொடுக்கப்பட்ட வெக்டார் வடிவத்தில் பரப்பின் வளைவின் தொடுக்கோட்டை எப்படி விவரிப்பது என்று பார்ப்போம் P என்ற புள்ளியில் தொடு கோட்டின் வளைவில் இருந்து ஆரம்பிப்போம் அதே படத்தை பார்க்கவும் மற்றும் Q என்ற புள்ளி P யை நோக்கி செல்கிறது இதை எப்படி கூறுவதென்றால் வளைவின் தொடுகோடு திசையின் வழியாக செல்கிறது எனவே ஒரு முறையான வரையறை என்னவென்றால் P என்ற புள்ளியில் PT என்பது தொடுகோடு ஆகும் வளைவு என்பது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையாகும் P என்ற புள்ளியை Q என்ற பக்கத்து புள்ளியோடு இனைக்கும் போது PQ என்ற சீகண்ட் கிடைக்கிறது Q என்ற புள்ளி வளைவின் வழியாக P என்ற புள்ளியை நோக்கி செல்கிறது இதை நாம் ஏற்கனவே முந்தைய தலைப்புகளில் இருந்து அறிந்திருக்கிறோம் எனவே தொடுகோடு என்பது அடிப்படையில் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையாகும் அதாவது Q என்ற புள்ளி P யை நோக்கி நகரும் போது தொடுகோட்டின் திசை வழியாக செல்கிறது அல்லது சரியாக தொடுகோட்டின் வழியே செல்கிறது எனவே Q P யை நோக்கி செல்லும்போது வளைவின் வழியாக செல்கிறது என்று சொல்லக்கூடாது தொடுகோட்டின் வழியாக செல்கிறது என்று கூற வேண்டும் எனவே இது வளைவை தொட்டுச் செல்கிறது மற்றும் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் Q P யை நோக்கி செல்வதால் ஏற்படுகிறது எனவே இது எல்லையை நோக்கி செல்கிறது அல்லது இது ஒரு எல்லையாகும் எனவே தொடுகோட்டை எப்படி விவரிப்பது இதை நாம் வெக்டாரின் வழியாக விவரிக்கலாம் முதலில் கோட்டின் வரையறையை எப்படி விவரிப்பது என பார்க்கலாம் தொடுக்கோட்டை வெக்டாரின் வழியாக விவரிக்கலாம் P மற்றும் Q ஆகிய இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் P மற்றும் Q ஆகிய புள்ளிகள் xyz மற்றும் x δxy δyz δz ஆகும் இது ஒருவகையான r⃗ வெக்டார் ஆகும் மேலும் இது r⃗ δr⃗ ஆகும் இப்பொழுது நம்முடைய r⃗ வெக்டார் என்பது OP⃗ஆகும் மற்றும் r⃗ OP⃗ f⃗ ஆகும் எனவே சமன்பாட்டை எப்படி கொடுப்பது என்று பார்ப்போம் மற்றும் Q என்ற புள்ளிக்கு P என்ற புள்ளியில் t δt என்ற நேரத்தில் r⃗ δr⃗ என்பது நிலை வெக்டார் ஆகும் t என்ற நேரத்தில் xyz ஆகும் t δt ல் x δxy δyz δz ஆகும் எனவே அதுதான் Q என்ற புள்ளியாகும் f⃗ என்ற சார்பின் வழியாக r⃗δr⃗ f⃗t δt என நம்மால் எழுத முடியும் t δt என்ற நேரத்தில் அந்த புள்ளி வளைவின் வழியாக Q என்ற புள்ளியை நோக்கி நகரும் மேலும் இந்த வழியாக இதைக் கொடுக்கலாம் PQ⃗ OQ⃗− OP⃗ f⃗t δt−f⃗ என்பது நமது கோடாகும் மேலும் இதை δt ல் வகுக்க வேண்டும் எனில் PQ⃗ δt f⃗ tδt−f⃗ δt ஆகும் இப்பொழுது நாம் δt→0 lim PQ⃗ δt δt→0 lim f⃗ tδt−f⃗ δt என்று எடுக்கலாம் எனவே நம்மிடம் இவையெல்லாம் இருக்கிறது P இலிருந்து Q வரை உள்ள அளவு வேறொன்றுமில்லை δr ஆகும் எனவே P இலிருந்து Q வரை உள்ளது δr ஆகும் δt→0 lim f tδt−f δt என எழுதுகிறேன் இது நம்முடைய dr dt f′ ஆகும் இது நமக்கு முன்னமே வகை நுண்கணிதத்தில் இருந்து தெரியும் f δr δt δt→0 lim இதுதான் f என்ற வெக்டாரின் சார்பின் வகைக்கெழு ஆகும் அதாவது dr dt or f என்பது P என்ற புள்ளியில் r⃗f⃗ என்ற வளைவின் PT என்ற தொடுகோட்டுக்கு இணையாக உள்ளது இதில் t என்பது அளவுரு ஆகும் மேலும் R⃗ r⃗ λ dr⃗ dt ஆகும் எனவே R ஐ R⃗− r⃗ λ dr⃗ dt என எழுதலாம் இந்த சமன்பாடு PT என்ற தொடுகோட்டின் சமன்பாட்டை குறிப்பதாகும் இதில் λ என்பது ஏதாவதொரு மாறிலி ஆகும் r என்பது P ன் உடைய நிலை வெக்டார் ஆகும் மற்றும் R என்பது தொடுகோட்டின் மீது உள்ள எந்த ஒரு புள்ளியின் நிலை வெக்டார் ஆகும் அதாவது இந்த சமன்பாட்டில் dr⃗ dt என்பதை r⃗ f⃗ என்ற வளைவின் PT என்ற தொடுகோடு இணையாக உள்ளது என நாம் காட்ட வேண்டும் அதாவது என்னவெனில் தொடுகோட்டின் தளத்தின் மேல் உள்ள எந்த ஒரு புள்ளியின் நிலை வெக்டார் அல்லது தொடுகோடு R⃗ என அழைக்கப்படுகிறது மற்றும் r λ dr⃗ dt ஆகும் எனவே தொடுகோட்டின் சமன்பாட்டை R⃗ − r⃗ λ dr⃗ dt என நம்மால் எழுத முடியும் அடிப்படையில் இதை கூறுவதென்றால் தொடுகோடு dr⃗ dt க்கு இணையாக உள்ளது மேலும் R⃗ மற்றும் r⃗ ஆனது P என்ற புள்ளியின் நிலை வெக்டார் ஆகும் மேலும் இது தொடுகோட்டு தளத்தின் மீது உள்ள எந்த ஒரு புள்ளியின் நிலை வெக்டார் ஆகும் dr dt என்பது t ஐ பொருத்து r ன் வெக்டார் சார்பின் வகைக்கெழு மற்றும் λ என்பது மாறிலி ஆகும் r⃗ f⃗ என்ற வளைவின் P என்ற புள்ளியின் தொடுகோட்டின் சமன்பாட்டை இப்படித்தான் தருகிறோம் இன்று இத்துடன் முடித்துக் கொள்வோம் அடுத்த வகுப்பில் சில எடுத்துக்காட்டுகளை செய்வோம் அதில் தொடுக்கோட்டை எப்படி கணக்கிடுவது என்று பார்ப்போம் முந்தைய அத்தியாயத்தில் நாம் சில தொடுகோடு தளத்தின் கணக்குகளை நிலை மேற்பரப்பில் பார்த்தோம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தால் நன்றாக இருக்கும் அதற்குப் பிறகு சில புதிய கருத்துக்களை அறிமுகப்படுத்துவோம் அதாவது செங்கோடு மற்றும் இரட்டை செங்கோட்டின் வெக்டார் சார்பின் கருத்துக்களை பார்ப்போம் மற்றும் செரட் பிரனட் சூத்திரத்தை பெற முயற்சிக்கலாம் எனவே கவனித்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்